தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் வேர் கிளைத்தலில் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியை பற்றி காண்போம் எனவே தாவர வளர்ச்சியின் செயல்பாட்டில் கிளைத்தல் என்பது மிக முக்கியமான நிகழ்வாகும் ஏனெனில் இது தாவர உடலில் சரியான கட்டமைப்பை நிறுவ உதவுகிறது பொதுவாக தாவர வேர் அமைப்பில் கிளைத்தல் நடக்கும் அது வேர் கிளைத்தல் என்றழைக்கப்படுகிறது மேலும் தண்டு அமைப்பிலும் கிளைத்தல் நடக்கும் இன்றைய வகுப்பில் வேர் கிளைத்தலை காண்போம் வேர் கிளைத்தல் முக்கியமானது ஏனென்றால் இது முழு வேர் அமைப்பின் பரப்பளவை அதிகரிக்கிறது சரியான வேர் கட்டமைப்பை நிறுவுகிறது ஒரு தாவரத்தின் உறிஞ்சுதல் மற்றும் நங்கூர செயல்பாட்டில் திறமையாக இருக்கவும் உதவுகிறது முந்தைய வகுப்புகளில் நாம் மெரிஸ்டெம் முனையில் எவ்வாறு மெரிஸ்டெம் பராமரிப்பு நடக்கிறது என்பதை பார்த்தோம் மேலும் செல் நீட்சி மற்றும் முதிர்ச்சியில் திசு வடிவமைப்பு நடக்கையில் வெவ்வேறு திசுக்கள் செல் வகைகள் வெவ்வேறு அடையாளத்தை எடுக்கின்றன ஆனால் முதிர்ச்சி மண்டலம் அல்லது வேறுபாடு மண்டலத்தில் கிளை விடுதலை நன்கு பார்க்கலாம் எனவே வேர் கிளைத்தலை பற்றி இந்த வகுப்பில் காண்போம் தாவர இனங்களில் வேர் அமைப்பு கட்டமைப்பு முக்கியமானது மற்றும் வெவ்வேறு தாவரங்களில் வேர் அமைப்பு கட்டமைப்பில் மிகப்பெரிய மாறுபாடு உள்ளது ஆனால் வேர் வகைகளை அதன் கட்டமைப்பின் மூலம் பிரித்தால் இரண்டு முக்கிய வேர் வகைகள் உள்ளன ஒன்று ஆணி வேர் அமைப்பு மற்றொரு சல்லி வேர் அமைப்பு ஆணி வேர் அமைப்பில் முதன்மை வேர்கள் உள்ளன இது ஒரு வழக்கமான அரபிடோப்சிஸ் வேர் அமைப்பு இது கேரட் ஒருவிதையிலைத் தாவரத்தில் சல்லி வேர் அமைப்பு இருக்கிறது அதேசமயம் இருவிதையிலைத் தாவரத்தில் ஆணி வேர் அமைப்பு இருக்கிறது சல்லி வேர் அமைப்பில் முதன்மை வேர்கள் உள்ளன ஆனால் பிறகு சில கூடுதல் வேர் வர தொடங்குகிறது இவை தாவரத்தின் இனத்தை பொறுத்து வேற்றிட வேர் அல்லது கிரௌன் வேர் என்று அழைக்கப்படுகிறது எனவே உதாரணமாக மக்காச்சோளம் மற்றும் அரிசியை எடுத்துக்கொள்வோம் அரிசியில் கிரௌன் வேர்களை பார்க்கலாம் இதன் முதன்மை வேர்கள் மற்றும் வேற்றிட வேரில் இருந்து பல பக்கவாட்டு வேர்கள் வருகின்றன அதேபோல் தான் மக்காச்சோளத்திலும் இங்கே முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த வேரமைப்பின் கட்டமைப்பு எவ்வாறு தாவரத்தில் நிறுவப்பட்டுள்ளது என்பதுதான் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியைக் காண உதாரணத்திற்கு இருவிதையிலை தாவரமான Arabidopsis thaliana வை எடுத்துக்கொள்வோம் இதுதான் Arabidopsis thaliana வின் நாற்று இது முதன்மை வேர் முதன்மை வேர் வளரும் பொது கீழ் பகுதியில் வேர்கள் இருக்காது ஏனென்றால் அங்கு மெரிஸ்டெம் உள்ளது மெரிஸ்டெமிற்கு மேல் நீட்சி மண்டலம் உள்ளது அதற்கும் மேல் பல பக்கவாட்டு வேர்கள் வருவதை காணலாம் எனவே பக்கவாட்டு வேர்கள் முதிர்வு மண்டலத்தில் இருந்து வருகிறது இந்த பக்கவாட்டு வேரை உருவாக்குவதற்குத் தேவையான வளர்ச்சித் முறைகள் இங்கே தொடங்கிவிட்டது அரபிடோப்சிஸில் பார்த்தால் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் செயல்முறை நன்கு நிறுவப்பட்டுள்ளது மற்றும் அனைத்து கிளைகளும் கருவுக்குப் பின் நிகழ்கின்றன எனவே பக்கவாட்டு வேர்கள் வேரிலிருந்து வருகின்றன எனவே அவை வேர் மூலம் பரவும் வேர் அதாவது உங்களிடம் ஏற்கனவே வேறுபட்ட வேர் அமைப்பு உள்ளது பின்னர் திடீரென்று ஒரு புதிய கிளைகள் அல்லது புதிய வேர்கள் அந்த மூலத்திலிருந்து தோன்றுகிறது பக்கவாட்டு மெரிஸ்டெம் என்று வேரில் எங்காவது உருவாக்கப்பட்ட புதிய மெரிஸ்டெம்கள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் அதாவது அதுக்கு ஒரு செயல்முறை உள்ளது எனவே உங்களிடம் ஒரு வேறுபட்ட செல் உள்ளது பின்னர் வேறுபட்ட செல்லானது செல் பிரிவின் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பின்னர் அது ஒரு மெரிஸ்டெமை உருவாக்கும் பின்னர் அந்த மெரிஸ்டெம் வளர்ச்சியின் செயல்முறையைத் தொடங்கும் அரபிடோப்சிஸில் செல்லானது சைலம் பெரிசைக்கிள் செல்லிற்கு அடுத்ததாக உள்ளது என்று அறியப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது புறத்தோல் பின்னர் புறத்தோல் கீழே புறணி உள்ளது பின்னர் புறணி கீழே எண்டோடெர்மிஸ் உள்ளது பின்னர் எண்டோடெர்மிஸுக்குள் இந்த அடுக்கு பெரிசைக்கிள் ஆகும் அதுக்கு பின்னர் வாஸ்குலர் திசு உள்ளது இதை ஒரு குறுக்குவெட்டைச் செய்து பார்த்தால் இந்த பெரிசைக்கிள் அடுக்குகள் இப்படி இருப்பதைக் காண்பீர்கள் ஆனால் சைலம் இங்கே ஒரு வகையான அச்சை உருவாக்குகிறது எனவே சைலமுக்கு நெருக்கமாக இருக்கும் பெரிசைக்கிள் செல்களை சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்கள் என அழைக்கப்படுகின்றன Arabidopsis thaliana வில் இந்த பெரிசைக்கிள் செல்கள் பக்கவாட்டு வேர் வளர்ச்சி முறையைத் தொடங்குவதற்கான திறனையும் ஆற்றலையும் கொண்டுள்ளன இது நடக்கும் போது முதிர்ந்த அல்லது வேறுபட்ட பெரிசைக்கிள் செல்கள் செல் பிரிவின் செயல்முறைக்கு உட்படுகின்றன எனவே வேறுபட்ட செல்லானது பிரித்தல் செயல்முறைக்கு உட்பட்டும் பின்னர் பக்கவாட்டு வேரின் மறுவேறுபாட்டைத் தொடங்குகிறது எனவே பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் இந்த முழு செயல்முறையையும் வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கலாம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பெரிசைக்கிள் செல்கள் உள்ளன அது ஒன்றுக்கு மேற்பட்ட செல் பிரிவைத் தொடங்கும் போது செல் பிரிவின் வெவ்வேறு தளங்கள் இருக்கும் சிலது பெரிக்ளைனல் பிரிவும் மற்றும் சிலது ஆன்டிக்ளைனல் பிரிவும் மேற்கொள்ளும் அதன் விளைவாக பிரைமோர்டியாவின் வளர்ச்சி நடக்கும் அது பக்கவாட்டு வேர் பிரைமோர்ர்டியா என்று அழைக்கப்படுகிறது பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் பின்னர் கட்டத்தில் வெவ்வேறு திசுக்கள் தங்கள் அடையாளத்தை வேர் போன்ற QC மற்றும் வேர் மெரிஸ்டெம் அமைப்பு போல எடுக்கத் தொடங்குகின்றன எனவே இங்கே நிறுவப்பட்ட புதிய வேர் மெரிஸ்டெமில் வேர் அமைப்பின் அடுக்கைப் போலவே QC புறத்தோல் மற்றும் புறணி உள்ளது இந்த பிரைமோர்டியா வளர ஆரம்பித்ததும் அது சிதைந்து வெளியேறும் இது வேர் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் முழு செயல்முறையும் வெவ்வேறு நிலைகளாக பிரிக்கலாம் முதல் கட்டம் வேர் மெரிஸ்டெம் பக்கவாட்டு வேர் விவரக்குறிப்பு பிரைமோர்ர்டியா விவரக்குறிப்பு பின்னர் திசு வடிவமைத்தல் அனைத்தும் நடைபெறும் பிரைமோர்ர்டியா வேறுபாடு மற்றும் இறுதியாக பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா தோற்றம் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் துவக்கம் முதல் இறுதி செயல்முறை வரை தாவர ஹோர்மோனான ஆக்ஸின் முக்கிய பங்களிக்கிறது முந்தைய வகுப்புகளில் ஆக்ஸின் எவ்வாறு மார்போஜெனாக கிரேட்டியன்ட் சார்ந்த முறை அல்லது செறிவு சார்த்த முறையில் செயல்படுகிறது என்று பார்த்தோம் அதிக அளவு ஆக்ஸின் தாவரங்களில் இருந்தால் அதை கொண்டு செல்லும் வழிமுறை உள்ளது எனவே ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு ஆக்ஸின் இடமாற்றம் செய்யலாம் மற்றும் இந்த வகையான செயல்முறையை துருவ ஆக்ஸின் போக்குவரத்து என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த துருவ ஆக்ஸின் போக்குவரத்து அடிப்படையில் சில செல்களில் ஆக்ஸின் மாக்சிமா மற்றும் மற்றொரு செல்களில் ஆக்ஸின் மினிமாவை உருவாக்க உதவுகிறது எனவே இதற்கிடையில் தொடர்பு உள்ளது ஆக்ஸின் செயல்பாட்டின் மூலம் இந்த செல்களில் ஆக்ஸின் மாக்ஸிமாத் தொடங்குவதை காணலாம் எனவே இந்த செல்லானது சமச்சீரற்ற செல் பிரிவின் செயல்பாட்டிற்கு உட்பட்டுள்ளது மற்றும் மையப்பகுதியில் இருக்கும் செல்களை விட வெளிப்புறமாக இருக்கும் செல்களில் அதிக ஆக்ஸின் இருக்கிறது பின்னர் இறுதியில் வளரும் வேர்களின் நுனியில் ஆக்ஸின் மாக்ஸிமா குவிய தொடங்கியது இந்த வழிமுறையை விரிவாகக் காண்போம் சைலம் துருவ பெரிசைக்கிளில் இருந்து பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா வருவதை பார்க்கலாம் J0121 என்னும் மார்க்கர் குறிப்பாக முதிர்ந்த அல்லது வேறுபட்ட சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்களில் வெளிப்படுகிறது எனவே இது GFP யை ஊக்குவிக்கிறது மிகவும் கவனமாகப் பார்த்தால் இது சைலம் செல்கள் அதன் கட்டமைப்பின் அடிப்படையில் சைலம் செல்களை அடையாளம் காணலாம் ஏனெனில் சைலமில் நிறைய மாற்றங்கள் நிறைய லிக்னின் மற்றும் இரண்டாம் நிலை செல் சுவர் மாற்றங்கள் உள்ளன எனவே இதன் அடிப்படையில் இது சைலம் அதுக்கு அடுத்து உள்ளது பெரிசைக்கிள் மற்றும் சைலம் துருவ பெரிசைக்கிள் செல் என்று அடையாளம் காணலாம் சைலம் துருவ பெரிசைக்கிள் பக்கவாட்டு வேர் உருவாக்கத்தை ஆரம்பிக்கும் போது குறிப்பாக இந்த மரபணு வெளிப்படுகிறது சைலம் துருவ பெரிசைக்கிள் செல் ஒரு கட்டத்திற்கு பின் பிரிய தொடங்கும் போது அதன் பெரிசைக்கிள் அடையாளத்தை இழந்து ஸ்டெம் செல் அடையாளத்தை பெற்றுக்கொள்கிறது இந்த ஸ்டெம் செல் ஆரம்ப நிலையில் பிரைமோர்டியாவை உருவாக்குகிறது பின்பு அதில் இருந்து பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா வருகிறது இது குறுக்கு வெட்டு பார்வை எனவே இது J0121 புரோமோட்டார் கீழ் GUS வெளிப்பாட்டை இயக்குகிறது நீங்கள் ஒரு குறுக்குவெட்டு செய்தால் இது சைலம் அச்சு இது ஃபுளோயம் துருவம் மற்றும் சைலம் அச்சுக்கு அடுத்ததாக இருக்கும் அல்லது சைலம் அச்சுடன் தொடர்பு கொண்ட இந்த இரண்டு செல்கள் அவை சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்கள் இவை மிகவும் குறிப்பாக இந்த மார்க்கர்களை வெளிப்படுத்துகிறது இந்த சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்கள் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியில் நேரடியாக ஈடுபட்டுள்ளதா என்பதை அறிய ஒரு சோதனை செய்யப்பட்டது இது DTA இது ஒரு வகையான நச்சு எனவே நீங்கள் ஒரு செல்லில் இந்த நச்சுக்களை உற்பத்தி செய்தால் செல் இறந்துவிடும் அதன் விளைவு என்ன என்பதை காணலாம் எனவே இங்கு இந்த நச்சுகள் குறிப்பாக சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்களில் உற்பத்தியாகிறது ஆதலால் இந்த தாவரங்களில் சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்கள் இறப்பதால் பக்கவாட்டு வேர் வளர்ச்சி நடக்காது எனவே சைலம் துருவ பெரிசைக்கிள் செல் என்பது பக்கவாட்டு வேர் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது ஆகையால் ஆக்ஸின் ஒரு முக்கியமான தாவர ஹார்மோன் என்று நான் சொன்னது போல் இது தாவர வளர்ச்சியின் ஒவ்வொரு அம்சங்களையும் கட்டுப்படுத்துகிறது இங்கே நாம் ஆக்ஸின் சமிக்ஞையை விரிவாகக் காண்போம் ஆக்ஸின் ஒரு முக்கியமான தாவர பைட்டோஹார்மோன்கள் ஆகும் இது பெரும்பாலும் இளம் திசுக்களில் உருவாக்கப்படுகிறது ஆக்ஸின் பயோ சின்தேசிஸ்ஸுக்கு 3 4 பயோ சின்தேசிஸ் பாதைகள் உள்ளது அதற்கு நிறைய என்சைம்கள் உதவுகிறது ஆக்ஸின் பயோ சின்தேசிஸ்ஸுக்கு பிறகு அதனின் ஹோமியோஸ்டாஸிஸை பராமரிக்க ஒரு வழிமுறை உள்ளது அதிக அளவு ஆக்ஸின் சில வளர்ச்சிக்கு நல்லதல்ல அதிக அளவு ஆக்ஸின் இருந்தால் ஆக்ஸின் செயலற்ற வடிவத்தில் சேமிக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட செல்லில் ஆக்ஸின் ஹோமியோஸ்டாஸிஸை பராமரிக்க ஒரு வழிமுறையின் மூலம் ஆக்ஸின் செயலிழக்கப்படுகிறது ஆக்சின் சமிக்ஞை பாதையைத் தொடங்கக்கூடிய செயலில் உள்ள ஆக்ஸின்கள் துருவ ஆக்ஸின் போக்குவரத்தின் மூலம் மிகவும் சரியாக அனுப்பப்படுகிறது இந்த செயல்முறையின் மூலம் ஆக்ஸின் சமிக்ஞை தொடங்கப்பட வேண்டிய செல்லிற்கு இந்த ஆக்ஸினை அனுப்பமுடியும் ஒரு செல்லில் ஆக்ஸின் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் எனவே அது ஆக்ஸின் ரிசெப்ட்டாரால் பெறப்படுகிறது TIR1 அது ஒரு ஆக்ஸின் ரிசெப்ட்டார் ஆகும் ஒரு செல்லில் ஆக்ஸின் எதுவும் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் அங்கு ஒரு வகையான டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி உள்ளது அது AUXIN RESPONSE FACTOR என்று அழைக்கப்படுகிறது AUXIN RESPONSE FACTOR ஆக்ஸின் சமிக்ஞை பாதையை கட்டுப்படுத்தும் பல மரபணுக்களின் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்துகிறது ஆக்ஸின் இல்லாவிட்டால் AUXIN RESPONSE FACTOR ஆனா AuxIAA மிக அதிக அளவு எதிர்மறை தடுப்பானாக இருக்கிறது எனவே AuxIAA AUXIN RESPONSE FACTOR உடன் இணைந்து AUXIN RESPONSE FACTOR ஐ செயலிழக்க செய்யமுடியும் மேலும் இது ஆக்ஸின் சமிக்ஞை பாதைக்கு தேவையான மரபணுக்களை செயல்படவ்விடாது இதுவே அதிக அளவு ஆக்ஸின் இருந்தால் அதை ரிசெப்ட்டார் மூலம் ஏற்றுக்கொள்ளும் மற்றும் AuxIAA புரதத்தை ஆக்ஸின் அழித்துவிடும் எனவே ஆக்ஸின் இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வழிமுறையின் மூலம் அந்த புரதம் அழிக்கப்படுகிறது எனவே இப்போது AUXIN RESPONSE FACTOR அதன் இயல்புக்கு ஏற்றவாறு மரபணுவை வெளிப்பாட்டை செயல்படுத்தும் அல்லது தடுக்கும் இந்த இரண்டு கட்டுமானங்களும் தாவர வளர்ச்சி உயிரியலில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் கூறு அல்லது DNA கூறுகள் AUXIN RESPONSE FACTOR வந்து பிணைக்கக்கூடிய இடத்தில் ஒரு செயற்கை புரோமோட்டார் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு குறைந்தபட்ச புரோமோட்டாருடன் குளோன் செய்யப்பட்டால் DR5 அல்லது DRrev உற்பத்தியாகும் அடிப்படையில் ஒரு செயற்கை புரோமோட்டார் உருவாக்கப்படுகிறது அதில் குறைந்தபட்ச வெளிப்பாடு கூறுகளும் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் கூறுகளும் வைக்கப்படுகிறது எனவே இந்த புரதம் சாதாரணமான நிலையில் மிகவும் குறைவான வெளிப்பாடு தான் தரும் ஆனால் AUXIN RESPONSE FACTOR இருந்து அது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் கூறுகளுடன் இணைத்தால் அதன் வெளிப்பாடு அதிகரிக்கும் எனவே இந்த அமைப்பு DR 5 சார்ந்த ரிப்போர்ட்டர் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது இது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் செய்தால் அதை தெரியப்படுத்தும் எனவே அதிக அளவு சமிக்ஞை அல்லது DR 5 ரிப்போர்ட்டர் செயல்பாட்டை கண்டால் அந்த செல்லில் ஆக்ஸின் சமிக்ஞை நடக்கிறது என்று அர்த்தம் இதை இன்னும் தெளிவாக தெரிந்துகொள்ள வேரை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இது வேர் மூடி இதில் அதிகமான அளவு சமிக்ஞையைக் காணலாம் அடுத்து ரிப்போர்ட்டர் மரபணுவை நம் விருப்பத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம் இங்கு ரிப்போர்ட்டர் மரபணு GFP ஆகும் இது நியூக்ளியஸில் இருக்கும் YFP அல்லது VENUS ஆகும் மற்றும் இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும் RFP ஆகும் எனவே அதன் அடிப்படையில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் எங்கே என்பதை சரியாகச் சொல்லலாம் ஆக்ஸின் சமிக்ஞை பக்கவாட்டு வேர் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது அதன் வழிமுறை என்ன அது எவ்வாறு ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் ஆக்சின் சமிக்ஞை பக்கவாட்டு வேர் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறது என்பதற்கான சான்று என்ன முந்தைய வகுப்புகளை நினைவு கூர்ந்தால் AuxIAA என்பது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணியின் எதிர்மறை தடுப்பானாகும் எனவே அதிக அளவு AuxIAA இருந்தால் ஆக்ஸின் சமிக்ஞை எதுவும் செயல்படுத்தப்படாது என்று அர்த்தம் இங்கே இது விகாரி இந்த விகாரியில் இந்த புரதத்தின் நிலை உறுதிப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் அதிக அளவு AuxIAA இருக்கும் அதிக அளவு AuxIAA என்றால் இந்த விகாரத்தில் ஆக்ஸின் சமிக்ஞை செயல்படுத்தப்படவில்லை ஆக்ஸின் சமிக்ஞை செயல்படாததால் பக்கவாட்டு வேர் உருவாவதில்லை எனவே பக்கவாட்டு வேர் உருவாவதற்கு செயல்படுத்தப்பட்ட ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் சமிக்ஞை முக்கியமானது என்று இது அறிவுறுத்துகிறது எனவே AUXIN RESPONSE FACTOR 7 மற்றும் AUXIN RESPONSE FACTOR 19 இரண்டு ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணிகளாகும் இதன் இரட்டை விகாரியில் பக்கவாட்டு வேர் உருவாவதில்லை எனவே ஆக்ஸின் இருந்தாலும் ஆக்ஸின் சமிக்ஞை தொடங்கப்பட்டு இந்த புரதம் அழிந்துவிட்டது ஆனால் இந்த ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணி பிறழ்ந்தது எனவே ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணி இல்லையென்றால் அது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸை உருவாக்காது மற்றும் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் இல்லையென்றால் பக்கவாட்டு வேர் வளர்ச்சி துவங்காது இந்த ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணிகள் வேறு சில வகை டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளைக் கட்டுப்படுத்துகின்றன என்பதும் அடையாளம் காணப்பட்டது அவை டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி கொண்ட LOB டொமைன் அல்லது LBD டொமைன் இந்த AUXIN RESPONSE FACTOR 7 மற்றும் 19 விகாரிகளை எடுத்துவிட்டு LBD 16 ஐ வைத்தால் ஏற்கனவே இருந்த பினோடைப்பை மீட்க முடியும் எனவே பக்கவாட்டு வேர் உருவாக்கத்தின் மூலன் என தெரிகிறது என்றால் அடிப்படியில் ஆக்ஸின் எதிர்மறையாக கட்டுப்படுத்தும் ஒரு ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணியின் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் எனவே AuxIAA என்பது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணியின் எதிர்மறை ரெகுலேட்டர் ஆகும் ஆக்ஸின் சமிக்ஞை இருக்கும்போது அது இந்த காரணியை அழிக்கிறது அதாவது இது AUXIN RESPONSE FACTOR 7 மற்றும் 19 இன் வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறது பின்னர் 7 மற்றும் 19 சென்று LBD 16 18 29 மற்றும் ASL16 ஐ செயல்படுத்துகிறது இந்த மரபணுக்கள் செயல்படுத்தப்பட்டவுடன் பக்கவாட்டு வேர் உருவாக்கம் தொண்டங்குகிறது இந்த பிறழ்ந்த பின்னணியில் இந்த மரபணுக்கள் இங்கே இருப்பதில்லை ஆனால் இங்கு டௌன்ஸ்ட்ரீம் மரபணுவான LBD 16ஐ வழங்குகிறோம் எனவே சமிக்ஞையை இங்கிருந்து செயல்படுத்தினால் குறிப்பான பக்கவாட்டு வேர் வளர்ச்சி தொடங்குவதை பார்க்கலாம் எனவே இவை அதே பாதையில் பக்கவாட்டு வேர் துவங்கும் முறையை கட்டுப்படுத்துகிறது ஆக்ஸின் வகிக்கும் மற்றொரு முக்கிய பங்கு இது பக்கவாட்டு வேரின் நிலைப்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது எனவே இது பக்கவாட்டு வேர் வளர்ச்சி மட்டுமல்ல முதன்மை வேர்களில் பக்கவாட்டு வேர்கள் இருக்க வேண்டிய இடத்தையும் ஆக்ஸின் சமிக்ஞை கட்டுப்படுத்துகிறது இங்கு வளர்ந்து வரும் அரபிடோப்சிஸ் நாற்றில் பக்கவாட்டு வேர்களின் முறை ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி இருப்பதை காணலாம் எனவே ஒன்று வலதுபுறமாகவும் மற்றொன்று இடதுபுறமாகவும் மாறி மாறி சரி சமமாக அமைந்துள்ளது எனவே 50 சதவீத பக்கவாட்டு வேர்கள் இடது பக்கமாகவும் 50 சதவீத பக்கவாட்டு வேர்கள் வலது பக்கமாகவும் இருக்கிறது ஆனால் ஆக்ஸின் சமிக்ஞை விகாரி அல்லது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் விகாரியில் அதனின் வடிவமைப்பு மாறுகிறது இதில் வலதுபுறத்தை விட இடதுபுறத்தில் தான் அதிக வேர்கள் இருக்கிறது எனவே இந்த சமநிலை பிறழ்வு பின்னணியில் தடுமாறுகிறது இங்கே இது மீண்டும் ஆக்ஸின் முக்கியமானது என்பதற்கான சான்றுகள் இது ஆக்ஸின் சமிக்ஞை பாதையை அடக்கும் ஒரு ஆதிக்கமுள்ள எதிர்மறை விகாரியாகும் இதை சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்களில் அதிகம் வெளிப்படுத்தினால் ஆக்ஸின் சமிக்ஞை ஒடுக்கப்படுகிறது மற்றும் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியும் இல்லை எனவே குறிப்பாக சைலம் துருவ பெரிசைக்கிள்களில் ஆக்ஸின் சமிக்ஞை ஒடுக்குவது பக்கவாட்டு வேர் வளர்ச்சியை நிறுத்துகிறது பக்கவாட்டு வேர் வளர்ச்சிக்கு சைலம் துருவ பெரிசைக்கிள்கள் செல்லில் ஆக்ஸின் சமிக்ஞையை செயல்படுத்துவது முக்கியம் என்று இது அறிவுறுத்துகிறது இது DR 5 கட்டமைப்பாகும் இது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் கட்டமைப்பாகும் மேலும் லூசிஃபெரேஸ் அஸ்ஸேவை எடுத்துக்கொண்டால் அதிக அளவு சமிக்ஞைகள் எங்கிருந்தாலும் அதிக அளவு ஆக்ஸின் சமிக்ஞை இருப்பதைக் குறிக்கிறது எனவே அங்கு பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா அல்லது பக்கவாட்டு வேர் வளர்ச்சி உள்ளது பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் DR5 GUS வெளிப்படுகிறது மிகவும் குறிப்பாக இந்த செல்களில் ஆக்ஸின் சமிக்ஞை செயல்படுத்தப்படுகிறது ஆக்ஸின் சமிக்ஞை செயல்படுத்தப்பட்டவுடன் இந்த செல்கள் செல் பிரிவின் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுகிறது பின்னர் பிரைமோர்டியா துவக்க செயல்முறை தொடங்குகிறது துவக்க செயல்முறை தொடங்கியதும் நுனிகளில் ஆக்ஸின் சமிக்ஞை தடைசெய்யப்படுகிறது இது மிகவும் சுவாரஸ்யமான பரிசோதனையாகும் இது ஆக்ஸின் சமிக்ஞை குறிப்பாக சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்களில் செயல்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்பதை நிரூபிக்கிறது எனவே ஆக்ஸின் பயோ சின்தேசிஸ்ஸுக்கு காரணமான ஒரு புரதம் அல்லது மரபணுவான CreLox ஐ சீரற்ற ஒருங்கிணைப்பின் மூலம் சேர்க்கப்படுகிறது பின்னர் சைலம் துருவ பெரிசைக்கிளில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வரியைத் எடுக்கலாம் இது GUS உடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இதைச் செய்யலாம் எனவே இந்த தாவரத்தில் GUS செயல்பாட்டைக் காட்டும் இந்த செல்கள் இது சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்கள் ஆகும் ஏனென்றால் இது சைலமுக்கு அடுத்து உள்ளது மற்றும் அது iaaM ஐ வெளிப்படுத்துகிறது டிரிப்டோபனை ஆக்ஸினாக மாற்ற இந்த என்சைம் உதவுகிறது என்சைம் இருந்தாலும் டிரிப்டோபன் இல்லை என்றால் ஆக்ஸின் உருவாகாது இங்கு என்சைம் வெளிப்படுவதை காணலாம் ஆனால் பக்கவாட்டு வேர் வளர்ச்சி நடக்காது ஆனால் டிரிப்டோபனைச் சேர்க்கும்போது இந்த என்சைமுக்கு மூலக்கூறு கிடைத்துவிடும் அதனால் ஆக்ஸின் உற்பத்தியாகும் இந்த செல்களில் ஆக்ஸின் உற்பத்தி செய்யப்பட்டவுடன் செல் பிரிவு தொடங்குகிறது மற்றும் டிரிப்டோபான் இல்லாத நிலையை ஒப்பிடும்போது டிரிப்டோபனின் முன்னிலையில் ஒரு நாற்றுக்கு பிரைமோர்டியாவின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மற்றொரு முக்கியமான விஷயம் ஆக்ஸின் பக்கவாட்டு வேர் வேறுபாட்டின் முதல் படியில் இருந்தே வேலை செய்யத் தொடங்குகிறது பக்கவாட்டு வேர் செல்களை நிறுவும் கட்டத்தில் கூட இது சமச்சீரற்ற செல் பிரிவின் செயல்முறை மூலம் நிகழ்கிறது இது நியூக்ளியஸ் மையமான சமிக்ஞையாகும் இவை அதிக அளவு ஆக்ஸின் கொண்ட செல்கள் DR 5 அடிப்படையில் ஆக்ஸின் செயல்பாட்டைக் கூறுகிறது அதே செல்கள் LDB16 ஐ வெளிப்படுத்துகின்றன என்பதை தெளிவாகக் காணலாம் எனவே ஒன்றின் மேல் ஒன்றாக உள்ளது ஆக்ஸின் சமிக்ஞை அதிகமாக இருக்கும் இடங்களில் LDB16 வெளிப்படுத்தப்படுகிறது ARF7 மற்றும் 9 பிறழ்ந்த பின்னணியில் பார்த்தால் LDB வெளிப்பாடு மறைந்துவிடும் எனவே இந்த சோதனை அனைத்தும் ஆக்ஸின் ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இருப்பதாக தெரிவிக்கிறது முதல் செல்லில் ஆக்ஸின் இந்த பாதையை அடக்குகிறது மற்றும் குறிப்பாக இதைச் செயல்படுத்துகிறது எனவே இது சமச்சீர் முறிவைத் தொடங்குகிறது பக்கவாட்டு வேர் துவக்கத்திற்கு சமச்சீர் முறிவு மிகவும் முக்கியமானது இது ஆரம்ப செல்லின் விவரக்குறிப்பு என்றல் பெரிசைக்கிள் செல்களில் ஆக்ஸின் மாக்சிமா இருந்தால் அதிக அளவு ஆக்ஸின் கிடைத்தவுடன் நியூக்ளியஸ் பொதுவான துருவத்தை நோக்கி நகரத் தொடங்குகின்றன எனவே நியூக்ளியஸ் இடம்பெயர்வுக்கான ஒரு செயல்முறை உள்ளது இப்போது இந்த நியூக்ளியஸ் பொதுவான செல் சுவருக்கு மிக அருகில் வருவதை காணலாம் அவை பொதுவான செல் சுவரை அடையும் போது இந்த செல்கள் சமச்சீரற்ற முறையில் பிரிக்கின்றன பின்னர் மையத்தில் இரண்டு சிறிய செல்கள் மற்றும் வெளியே இரண்டு செல்களாக பிரிகின்றது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் இங்கே மிக அதிகமாக உள்ளன மேலும் இது கீழ் செல்களில் சற்று குறைகிறது இந்த நியூக்ளியர் இடம்பெயர்வு செயல்முறையானது மிகவும் முக்கியமானது அல்லது பக்கவாட்டு வேர் வளர்ச்சி துவக்கத்திற்கு தேவையான முதல் படியாகும் இது டிரான்ஸ்ஜெனிக் தாவரம் எனவே ஒரே தாவரத்தில் மூன்று ரிப்போர்ட்டர் மார்க்கர்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த ரிப்போர்ட்டர் மார்க்கர் பிளாஸ்மா சவ்வைக் குறிக்கிறது எனவே ஒவ்வொரு செல் வழித்தடத்திலும் பிளாஸ்மா சவ்வைக் காணலாம் அடுத்து H2B உள்ளது இது ஹிஸ்டோன் 2 புரதம் இது RFP சமிக்ஞையைக் கொண்டுள்ளது மற்றும் இது நியூக்ளியஸுக்கு இடமளிக்கும் ஏனெனில் ஹிஸ்டோன் புரதம் ஒரு நியூக்ளியர் புரதம் ஆகும் பின்னர் DR5 GFP உள்ளது இது ஆக்ஸின் ரெஸ்பான்ஸைக் கொண்டுள்ளது எனவே ஆரம்ப கட்டத்தில் சிவப்பு சமிக்ஞை உள்ளது இது நியூக்ளியஸ் இருப்பதை காட்டுகிறது ஆனால் DR 5 செயல்படவில்லை அதனால் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் துவங்காது சற்று பின்னர் கட்டத்தில் இந்த சிவப்பு நிறம் இளஞ்சிவப்பு நிறமாக மாறத் தொடங்கியது அதாவது எந்த செல் நியூக்ளியஸில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் செயல்படுத்தப்படுகிறதோ அதே செல்களில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு GFP சமிக்ஞை இருக்கும் GFP மற்றும் RFP ஆகியவை ஒன்றிணைக்கத் தொடங்கும் போது சிவப்பு நிறத்தில் இருந்து மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கும் பின்னர் இது மஞ்சள் நிறமாக மாறுவதைக் காணலாம் மேலும் இது நியூக்ளியஸ் இடம்பெயரத் தொடங்கியிருப்பதைக் காணலாம் எனவே இங்கே நியூக்ளியஸ் இந்த செல் சுவரிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது ஆனால் இந்த செல்களில் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ்கள் தொடங்கியதும் நியூக்ளியஸ் இந்த பொதுவான செல் சுவருக்கு மிக அருகில் வரத் தொடங்கியது பின்னர் அது மிக நெருக்கமாகிவிட்டால் இங்கே ஒரு நியூக்ளியஸ் பிரிவு மற்றும் செல் பிரிவு ஏற்படுகிறது இதன் விளைவாக நான்கு செல்கள் மற்றும் பொதுவான செல் சுவரைக் காணலாம் அதன் பிறகு சைட்டோகினேசிஸ் மூலம் ஒவ்வொரு செல்லிற்கும் தனித்தனி நியூக்ளியஸ் கிடைக்கும் எனவே நடக்கும் அனைத்து செயல்முறைகளும் ஆக்ஸினால் கட்டுப்படுத்தப்படுகிறது முதலில் ஆக்ஸின் அதிக அளவில் இருக்கிறது ஆக்ஸினின் அளவு ஆக்ஸின் மாக்சிமாவை அடைந்தவுடன் நியூக்ளியஸ் இடம்பெயரத் தொடங்குகிறது பின்பு நியூக்ளியஸ் செல்ச் சுவருக்கு அருகே வந்து பிரியத் தொடங்குகிறதுஇதுதான் பக்கவாட்டு வேர் பிரமோர்டியா துவக்கத்தின் முதல் படி ஆக்ஸின் சமிக்ஞை விகாரி இருக்கும்போது இந்த செயல்முறை நடக்காது எனவே ஆக்ஸின் ARF 7 மற்றும் 19 ஐப் பார்த்தால் நியூக்ளியஸ் இடம்பெயர்வு நடக்கவில்லை அப்படியே நடந்தாலும் செல் பிரிவு ஏற்படாது எனவே ஆக்ஸின் அதற்கு முக்கியமானது என்பதை இது நிரூபிக்கிறது GATA23 என்பது மற்றொரு மரபணு GATA23 என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணியின் மற்றொரு வகையாகும் மேலும் இது ஆக்ஸினுடன் ஒன்றுடன் ஒன்று வெளிப்படும் வடிவத்தைக் காட்டுகிறது எனவே சமச்சீரற்ற செல் பிரிவுக்கு முன்னர் இது சைலம் துருவ பெரிசைக்கிள் செல்களில் வெளிப்படுத்தப்படுகிறது மேலும் நிலை 1 நிலை 2 நிலை 3 ஆகியவற்றின் போது வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் பின் வரும் கட்டத்தில் இதன் வெளிப்பாடு குறைகிறது GATA23 புரோமோட்டார் GATA புரதத்தை GFP உடன் இணைத்திருப்பதை ஊக்குவிக்கிறது எனவே இந்த மரபணு அல்லது GATA23 நியூக்ளியஸ் இடம்பெயர்வுக்கு முன்பே வெளிப்படுகிறது மற்றும் அது நியூக்ளியஸ் இடம்பெயர்வின் போது தொடர்கிறது எனவே இது நியூக்ளியஸ் இடம்பெயர்வுக்கான ரெகுலேட்டர் அல்லது LR தோன்றும் செல் விவரக்குறிப்பின் செயல்முறையாக இருக்கலாம் சமச்சீரற்ற செல் பிரிவுக்கு முன்னரே சமிக்ஞையைக் காணலாம் அடுத்து நியூக்ளியஸ் இடம்பெயர்வு நடக்கிறது பின்னர் செல் பிரிவு நடந்து அனைத்து செல்களும் ப்ரிமார்டியாவை உருவாக்குகின்றன GATA23 வெளிப்பாடு ஆக்ஸினால் தூண்டப்படுகிறது ஆக்ஸின் இருக்கும்போது அதிக அளவு GATA23 வெளிப்பாட்டைக் காணலாம் ஆனால் ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணி விகாரியாக இருக்கும்போது இந்த தூண்டுதல் நடக்காது GATA ஆக்ஸின் சமிக்ஞை பாதையை டௌன்ஸ்ட்ரீமாக செயல்படுத்துகிறது என்பதை இது கூறுகிறது சாதாரண ஆக்ஸின் சமிக்ஞை பாதை இருந்தால் அது GATA வை செயல்படுத்துகிறது மற்றும் GATA மற்ற மரபணுவை ஒழுங்குபடுத்துகிறது எனவே GATA விகாரியாக இருந்தால் ஒன்று GATA தன் செயல்பாட்டை இழக்கும் அல்லது சைலம் துருவ பெரிசைக்கிளில் GATA 23 அதிகம் வெளிப்படும் எனவே பிரைமோர்டியாவின் வெவ்வேறு கட்டங்களில் என்ன நடக்கும் பிரைமோர்டியாவின் ஆரம்ப கட்டத்தில் GATA23 இல்லாதபோது பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியாவின் எண்ணிக்கை குறைந்து வருவதைக் காணலாம் ஆனால் அதை அதிகரிக்கும்போது அல்லது அதிகம் வெளிப்படுத்தும்போது அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவே பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியாவின் குறிப்பிட்ட வளர்ச்சியை வரையறுக்க GATA23 முக்கியமானது என்று இது கூறுகிறது இந்த படத்தில் இவை எங்கு இருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது இது வெளிவந்த பிரைமோர்டியா மற்றும் இவை வெளிவராத பிரைமோர்டியா ஆகும் GATA23 விகாரியில் வெளிவந்த பிரைமோர்டியாவின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது ஆனால் அதிக வெளிப்பாடு இருக்கையில் இதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் இதேதான் வெளிவராத பிரைமோர்டியாவுக்கும் எனவே நிறைய பிரைமோர்டியாக்கள் உள்ளே உருவாக்கப்படுகின்றன ஆனால் அவை வெளிவரவில்லை அவற்றை கணக்கிட்டால் GATA23 பிறழ்வாக இருக்கும்போது வெளிவராத பிரைமோர்டியல் எண்ணிக்கை குறைந்து வருவதைக் காணலாம் மேலும் GATA23 தூண்டப்படும்போது அந்த பிரைமார்டியாக்கள் எண்ணிக்கை கணிசமாக தூண்டப்படுவதைக் காணலாம் எனவே இதுவரை நாம் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியில் பார்த்ததை சுருக்கமாக காண்போம் கிட்டத்தட்ட பக்கவாட்டு வேர் வளர்ச்சி முறைகளில் அதிக செயல்முறைகளை ஆக்ஸின் கட்டுப்படுத்துகிறது வெவ்வேறு வகையான ஆக்ஸின்கள் வெவ்வேறு செயல்முறைகளை கட்டுப்படுத்துகிறது என்னதான் பக்கவாட்டு வேர்கள் முதிர்ச்சி மண்டலத்தில் இருந்தாலும் அதன் வளர்ச்சி செயல்முறைகள் அடித்தள மெரிஸ்டெமில் தொடங்குகிறது எனவே வேரின் நுனியில் மெரிஸ்டெம் மண்டலம் உள்ளது அதில் அடித்தள மெரிஸ்டெம் உள்ளது எனவே பக்கவாட்டு வேர் வளர்ச்சியின் ஆரம்பம் அடித்தள மெரிஸ்டெமில் தொடங்குகிறது மற்றும் ஆக்ஸின் AuxIAA 28 ARF 5 6 7 8 மற்றும் 19 ஆகியவற்றின் மூலம் செயல்படுகிறது எனவே இந்த ஆக்ஸின் குறிப்பிட்ட மாதிரியானது பக்கவாட்டு வேர் வளர்ச்சிக்கு பொறுப்பாகும் பின்னர் கட்டத்தில் இரண்டாவது ஆக்ஸின் சமிக்ஞை தொகுதியான AuxIAA 14 மூலம் செயல்படுகிறது மேலும் இது ARF 7 மற்றும் 19 ஐ ஒழுங்குபடுத்துகிறது அவை அடிப்படையில் பக்கவாட்டு வேரை நிறுவும் செல்களை போலரைஸ் செய்ய உதவுகின்றன மேலும் இங்கே நியூக்ளியஸ் இடம்பெயர்வு மண்டலத்தை பார்க்கலாம் பின்னர் வரும் கட்டங்களில் இரண்டு செயல்முறைகள் இணையொத்து வேலை செய்கின்றன அவை பக்கவாட்டு வேர் துவக்கம் மற்றும் வடிவமைத்தலை ஒழுங்குபடுத்துகின்றன முதிர்வு மண்டலத்தில் மற்றொரு ஆக்ஸின் தொகுதி அல்லது இதே போன்ற தொகுதிகள் உள்ளன அவை பக்கவாட்டு வேர் தோற்றத்தை ஒழுங்குபடுத்துவதில் இணையொத்து செயல்படுகின்றன இத்துடன் இந்த வகுப்பை நிறுத்திக்கொள்வோம் அடுத்த வகுப்பில் தண்டு வளர்ச்சியைப் பற்றி பார்ப்போம்